இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 1 லெட்சருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் மற்றும் இது லெக்சர் எண் 18 மற்றும் இன்று மேக்ஸிமா மினிமா ஆஃப் ஃபங்ஷன் ஆஃப் இரண்டு வேறியபில்ஸ் ஆகியவற்றைப் பற்றி பேச போகிறோம் குறிப்பாக இன்று நாம் போதுமான நிபந்தனைகளைப் பற்றி பேசப்போகிறோம் மற்றும் அது புள்ளிகளை வகை படுத்துவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது இந்த கிரிட்டிக்கல் புள்ளிகள் ஆனது லோக்கல் மேக்ஸிமமா அல்லது லோக்கல் மினிமமா அல்லது சேடில் புள்ளியா என்று வகைப்படுத்த பயன்படுத்துகிறோம் எனவே முந்திய லெட்சரில் நாம் ஒரு புள்ளியை எடுத்துக் கொண்டு இந்த புள்ளியானது லோக்கல் மேக்ஸிமா என்பதை பார்த்தோம் இந்த டெல்டா f மதிப்பானது அதாவது நெய்பர்ஹுட்டில் ab புள்ளிகளின் சார்பில் மதிப்பு மைனஸ் இந்த புள்ளியில் சார்பின் மதிப்புகளுக்கான வித்தியாசமாகும் மிகச்சிறிய h மற்றும் k மதிப்புகளுக்கு சைன் ஆனது மாறவில்லை எனில் பின்பு இதனை லோக்கல் மாக்ஸிமா அல்லது மினிமா என்றழைக்கலாம் சைன் மாறுமேயானால் அதனை சேடில் பாயின்ட் என்று அழைக்கலாம் எனவே இந்த நிலையின் பொழுது நாம் இதன் delta f இயல்பை அல்லது f இதன் சைன் பொறுத்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்சனை பயன்படுத்தி ab எனும் புள்ளியில் கண்டறிய வேண்டும் மற்றும் இதிலிருந்து தேவையான நிபந்தனைகளை இந்த புள்ளிகளில் நாம் கண்டறிந்து அவற்றை லோக்கல் மாக்ஸிமா மற்றும் அல்லது மினிமா அதாவது fxab and fyab 0 இவ்வாறாக இருக்க வேண்டும் எனவே இதிலிருந்து நாம் கவனிப்பது என்னவென்றால் எடுத்துக்காட்டாக ஐந்து புள்ளிகள் இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்துவது என எடுத்துக்கொண்டால் பின்பு ஒரு புள்ளியானது திருப்திபடுத்தும் மொத்தமாக ஐந்து புள்ளிகள் இங்கு உள்ளன மற்றும் தற்பொழுது லெட்சர்களில் இந்த எடுத்துக்காட்டு ஆனது லோக்கல் மாக்சிமத்திற்கான புள்ளி அதாவது இந்த புள்ளியானது லோக்கல் மாக்சிமம் என்பதை பார்க்கப்போகிறோம் ஆனால் இந்தப் புள்ளி நேய்பர்ஹுட் ல் இந்த திசை நோக்கி செல்கிறது இந்த திசையில் இந்த சார்பானது இன்கிரீசிங் நாம் இந்த திசை நோக்கி செல்லும்பொழுது சார்பானது டிகிரீசிங் எனவே இந்த புள்ளி என்பது லோக்கல் புள்ளி அல்ல அல்லது லோக்கல் மினிமத்திற்கான புள்ளி அல்ல ஆனால் இது ஒரு சேடில் புள்ளி ஆகும் எனவே தற்பொழுது கணித ரீதியாக நாம் அனைத்து புள்ளிகளுக்கும் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் உதவியுடன் கண்டறிய போகிறோம் எனவே இங்கு இதுவே போதுமான நிபந்தனையாகும் இங்கு சுலபமாக இருப்பதற்காக நாம் இந்த rfxxab sfxyabtfyyab குறியீடுகளை எடுத்துக்கொள்ளலாம் பின்பு இந்த சார்பானது fxy ஆகும் இது கன்டினுயஸ் என்று எடுத்துக்கொண்டு மேலும் இவை இரண்டாவது ஆர்டர் பார்சியல் டெடிவேட்டிவ்களை இந்த Pab புள்ளியை கொண்டிருக்கும் என கருதுங்கள் இந்த Pab கிரிக்டிகள் புள்ளியாக இருந்தால் பின்பு இந்த புள்ளியில் லோக்கல் மேக்ஸிமம் rt s20 and r0 இருக்கும் இந்த புள்ளியானது லோக்கல் மினிமம் rt s20 and r0 ஆகும் மற்றும் rt s20 சேடில் புள்ளியாக இருக்கும் rt s20 சோதனை தோல்வி அடைகிறது மற்றும் நாம் மற்றொரு வகையை Pab எனும் புள்ளியில் இந்த சார்பின் இயல்பை வகைப்படுத்த மற்ற வழிமுறையை கண்டறிய வேண்டும் எனவே இங்கு எழுதியது போல Pab டெஃபனைட் கிரிட்டிக்கல் புள்ளி எனில் கண்டிப்பாக இது ஒரு தேவையான நிபந்தனையாக நாம் விவாதிக்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த புள்ளியானது லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் அல்லது சேடில் புள்ளியாக இருக்கும் எனவே கண்டிப்பாக ஒரு கிரிடிக்கல் புள்ளி மற்றும் இதை செகண்ட் ஆர்டர் சோதனையின் மூலம் நாம் விவாதிக்க இயலும் இதன் எக்ஸ்பிரஷன் மதிப்பு rt s2 நம்மால் கண்டறிய முடியும் இதை கொண்டு லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் அல்லது சாடில் பாயிண்ட் என்று கண்டறிய இயலும் இந்த நிலையின் பொழுதுrt s20 எனும் பொழுது மட்டும் இது தோல்வியடைகிறது எனவே நாம் இந்த முடிவுகளை நிரூபிக்கலாம் மற்றும் எவ்வாறு இந்த எக்ஸ்பிரஷன்களை பெறுவது என்று பார்க்கலாம் எனவே நாம் மீண்டுமாக f இதைக் கருத்தில்கொண்டு கொள்ளலாம் ஏனெனில் இறுதியாக நாம் f இதனை கொண்டு f என்பதின் இயல்பை P புள்ளிக்கான நெய்பர்ஹுட்டில் பெறப்போகிறோம் இதை நாம் முன்னரே டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்சனில் க்கொண்டு பார்த்துள்ளோம் h பர்ஸ்ட் ஆர்டர் டெர்ம் பின்பு செகண்ட் ஆர்டர் டெர்ம் உள்ளது fhfxabkfyab12h2fxx2hkfxyk2fkkab இந்த abபுள்ளியானது கிரிட்டிக்கல் புள்ளி மற்றும் இவை fxab and fyab இரண்டும் பூஜ்ஜியம் ஆகிறது மற்றும் நம்மிடம் f உள்ளது இது இரண்டு ஆர்டர் பகுதிகள் h2fxxக்கு சமமானது ஆகிறது f12h2fxx2hkfxyk2fkkab எனவே தற்பொழுது f இதன் இயல்பை கொண்டு இந்த வகையான இரண்டாவது ஆர்டர் டெரிவேடிவ் பகுதிகள் மற்றும் லீடிங் பகுதி மற்ற அனைத்து பகுதிகளையும் இந்த எக்ஸ்பிரஷன் இன் ஹையர் ஆர்டர் பகுதிகள் என்று கூறலாம் எனவே இந்த குறியீடுகளைக் கொண்டு நாம் fxx r fxy s fkk t என இவ்வாறாக எழுதலாம் f12h2r2hksk2t எனவே தற்பொழுது நாம் கணக்கில் கொள்வது r≠0 இவ்வாறாக எடுத்துக்கொள்ளலாம் இங்கு r0 எனும் பொழுது இந்த நிலையில் நாம் t≠0 என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஏதேனும் ஒன்று 0 ஆக இருக்க வேண்டும் பின்பு இதைப் போன்று தொடரலாம் இந்த நிலையில் r0 ஆக இருக்கும் பொழுது அதாவது r0 எனும் பொழுது இந்த நிலையில் இயல்பாகவே நாம் இந்த முறையை தொடர இயலாது ஆனால் இந்த நிலையில் நேரடியாக r0ஐ நம்மால் பார்க்க இயலும் எனவே s 0 அல்லது 0 அல்லாமலும் இருக்கலாம் இது பூஜ்ஜியமாக இருப்பின் மீண்டுமாக நாம் செகண்ட் ஆர்டர் சோதனையை பயன்படுத்தி எதுவும் பெற இயலாது மற்றும் நாம் ஹையர் ஆர்டர் டெரிவேடிவ்வை நோக்கி செல்ல வேண்டும் எனவே இது s 0 இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த hk and s இரண்டு பகுதிகளையும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் எனவே s பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் என எடுத்துக்கொண்டால் அதேபோன்று நாம் s பாசிட்டிவ் என எடுத்துக்கொள்ளலாம் s நெகட்டிவ் என்று இருக்கும் பொழுதும் விவாதிக்கலாம் எனவே இந்த இரண்டு hk பகுதிகளும் உள்ளது இந்த h and k பெருக்க தொகையானது இரண்டும் பாசிட்டிவ் எடுத்துக்காட்டாக இரண்டும் நெகட்டிவ் இந்த hk பகுதியானது பாசிட்டிவ் எனவே இங்கு f நம்மிடம் உள்ளது லீடிங் டெர்மானது பாசிட்டிவ் மற்றும் நாம் இதை முன்னரே விவாதித்தோம் கடைசி லெட்சரில் அதாவது லீடிங் டெர்ம்மட்டுமே f சைன் இதனை முடிவு செய்கிறது இது fபாசிடிவ் ஆக இருப்பின் பின்பு இது ab நெய்பர்ஹூட்டில் பாசிட்டிவாக இருக்கும் இது லீடிங் டெர்ம் நெகட்டிவாக இருப்பின் பின்பு சைனும் நெகடிவ் ஆகும் எனவே இங்கு இந்த புரோடக்ட் ஆனது பாசிட்டிவ் ஆக இருப்பின் நாம் f இது பாசிட்டிவாக இருக்கும் இதன் h நெகட்டிவ் ஆக இருப்பின் k ஆகியவை பாசிட்டிவ் அல்லது k நெகட்டிவ் எனவே h பாசிட்டிவ் நம்மிடம் f நெகட்டிவாக இருக்கும் இதன் அர்த்தம் என்பது f சைன் இதனை மாற்றுகிறது இந்த நிலையில் எனவே இது சேடில் பாயிண்ட் ஆக கண்டிப்பாக இருக்கும் இந்த முடிவிலிருந்து இது கிடைக்கிறது இதை முன்னரே நாம் பார்த்துள்ளோம் எனவே இதை தனியாக நாம் விவாதிக்க தேவை இல்லை எனவே நாம் இதை r0 என அல்லது t பூஜ்ஜியத்திற்க்கு சமமாக அல்லது r 0 சமம் இல்லாததாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே r is not equal to 0 என எடுத்துக்கொண்டால் தற்பொழுது இதை அப்படியே தொடர்ந்து நாம் t பூஜ்ஜியத்திற்க்கு சமம் இல்லாத போது தொடர இயலும் எனவே r பூஜ்ஜியத்திற்க்கு சமம் இல்லை என்று எடுத்துக் கொள்வோம் இதை r ஆல் வகுத்து பின்பு r ஆல் பெருக்கலாம் எனவே இந்த எக்ஸ்பிரஷன் ஆனது இங்கு கிடைக்கிறது இந்த f 1 2 r ஆகும் எனவே இந்த நிலையின் பொழுது நாம் இங்கு k2s2ஐசேர்க்கிறோம் மற்றும் இங்கு k2s2ஐ கழிக்கிறோம் இந்த k2rt பிளஸ் ஹையர் ஆர்டர் பகுதிகள் f12rh2r22hkrsk2rt f12rh2r22hkrsk2s2 k2s2k2rt தற்பொழுது மூன்று பகுதிகளும் ஒரு பெரிய ஸ்கொயர் ஐ உருவாக்குகிறது இதன் அர்த்தம் f12rhrks2 k2s2k2rt எனவே இங்கு கடைசி இரண்டு பகுதிகளில் நாம் இந்த k2ஐ பொதுவாக எடுக்க இயலும் f12rhrks2k2 எனவே இந்த எக்ஸ்பிரஷன் ஆனது f12rhrks2k2 எனவே இந்த நிலையின் பொழுது நாம் rt s20 என எடுத்துக் கொண்டால் பின்பு இந்த நிலையில் என்ன நடக்கும் இது பாசிடிவ் ஆகும் பின்பு இந்த முழு ஸ்கொயர் பகுதியும் மற்றும் பகுதியும் k2 உள்ளது தற்பொழுது f0ifr0எவ்வாறு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் எனவே r0 எனும்பொழுது நாம் r0 r0 என்று எடுத்துக் கொள்கிறோம் இந்த ab புள்ளியில் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆகும் எனவே இதை பொறுத்து இந்த சார்பானது டெபனைட் சைன் கொண்டிருக்கும் இது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எனவே r0 எனும்பொழுது இங்கும் இது f பாசிடிவ் ஆகிறது ஏன் எனவே நாம் இந்த எக்ஸ்பிரஷன்ஐ கொண்டிருந்தால் இங்கு இது கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆக இருக்கவேண்டும் தற்பொழுது h என்பது பூஜ்ஜியம் பின்பு k என்பது நான் ஜீரோ அல்லது k ஜுரோவாக இருக்கும் பின்பு h என்பது நான் ஜீரோவாக இருக்க வேண்டும் இரண்டும் 0 ஆக இருக்க வாய்ப்பில்லை ஏனெனில் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் இந்த ab புள்ளியில் நாம் நெய்பர்ஹுட்டை எடுத்துக் கொண்டுள்ளோம் எனவே இங்கு எடுத்துக்காட்டாக நாம் இந்த ab புள்ளியை எடுத்துக் கொண்டால் தற்பொழுது இந்த புள்ளிக்கான நெய்பர்ஹுட்டில் இந்த திசையில் இந்த இன்கிரிமென்ட் ஆனது h என்றும் y திசையில் இது k என்றும் அழைக்கப்படுகிறது எனவே நெய்பர்ஹுட்டில் ஒரு பாயிண்டை எடுத்துக்கொண்டால் ஒன்றானது நான் ஜுரோவாக இருக்க வேண்டும் இரண்டும் நான் ஜுரோவாக இருக்க வேண்டும் எனவே இரண்டும் நான் ஜுரோவாக இருக்க வேண்டும் என்றால் இதன் அர்த்தம் k நான் ஜீரோ பின்பு நம்மிடம் பாசிட்டிவ் பகுதி உள்ளது இது கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆக இருக்க வேண்டும் இங்கு எந்த பகுதி வேண்டுமானாலும் இருக்கலாம் இங்கு முழுவதுமாக பாசிட்டிவ் எண் உள்ளது எனவே இந்த நிலையில் இது சரியானது k0 என்று இருக்குமேயானால் k0 எனும் பொழுது h என்பது நான் ஜீரோ பின்பு h என்பது நெய்பர்ஹுட் ல் நான் ஜுரோவாக இருக்க வேண்டும் எனவே இந்த நிலையில் இந்தப் பகுதி பூஜ்ஜியம் மற்றும் இங்கு k பூஜ்ஜியம் ஆகிறது எனவே நம்மிடம் h2 r2உள்ளது எனவே மீண்டுமாக இந்த பகுதி h2 r2 உள்ளது இங்கு நம்மிடம் பாசிட்டிவ் டெர்ம் ஏனெனில் h பூஜ்யமாக இருக்க வாய்ப்பில்லை எனவே எந்த நிலையின் போதும் இது rt s2 பாசிட்டிவ் ஆக இருந்தால் பின்பு f மதிப்பும் பாசிட்டிவாக இருக்கும் ஆர் r பாசிட்டிவ் மற்றும் r நெகட்டிவ் எனும் பொழுது மட்டுமே மாறுகிறது ஏனெனில் இங்கு r அமர்ந்துள்ளது இல்லையெனில் மற்ற எல்லா பகுதிகளிலும் s ஸ்கொயர் square கொண்டுள்ளது எனவே தற்பொழுது இந்த டெல்டாf கொண்டு நாம் என்ன செய்யப் போகிறோம் இது r பாசிட்டிவாக இருக்கும்பொழுது f என்பது பாசிடிவ் மற்றும் இது r நெகட்டிவ் பொழுது f நெகடிவ் எனவே தற்பொழுது ஒரே மாதிரியான சைன் நம்மிடம் உள்ளது ஏனெனில் ஆர்r என்பது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் என்பதை நாம் முடிவாக கூறலாம் எனவே ஆர்r பாசிட்டிவாக இருக்கும்பொழுது f பாசிட்டிவ் ஆகும் மற்றும் இந்த புள்ளியானது லோக்கல் மினிமம் இந்த நிலையின் பொழுது மற்றும் ஆர் r நெகட்டிவாக இருக்கும் பொழுது இந்த புள்ளியில் rt s2 பாசிட்டிவ் இதுவே லோக்கல் மேக்ஸிமம் ஆகும் மற்றும் ஏனெனில் f நெகட்டிவ் என்பதன் அர்த்தம் இந்த ab புள்ளியில் மிகப் பெரிய மதிப்புகளை நெய்பர்ஹுட்டில் அது கொண்டுள்ளது இதன் அர்த்தம் இந்த புள்ளியானது லோக்கல் மாக்சிமத்திற்கான புள்ளியாகும் மேலும் தொடர்ந்து செல்லும்பொழுது இரண்டாவது இதை நாம் rt s20 என எடுத்துக் கொள்கிறோம் இந்த நிலையின் போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் rt s20 எனும்பொழுது நாம் கவனமாக மீண்டும் இதை பார்க்க வேண்டும் இதற்கான சாத்தியக் கூறுகளை அதாவது k→0 h≠0என்று எடுக்கும் பொழுது நாம் முதலிலேயே விவாதித்து உள்ளோம் ஒன்றானது நான் ஜுரோவாக இருக்க வேண்டும் எனவே k 0 என்று எடுக்கும்பொழுது பின்பு h நான் ஜீரோ எனவே k0 என்பதன் அர்த்தம் h நான் ஜீரோ இதிலிருந்து நாம் முடிவுகளை f0ifr0 எனக் கூறலாம் எனவே இதை r0 r0 என எடுத்துக் கொண்டால் இதிலிருந்து f என்பது நெகட்டிவ் இந்த நிலையின் போது எதுவும் மாறுவதில்லை எனவே இங்கு r0 எனும் பொழுது இது f பாசிடிவ் ஏனெனில் h என்பது நான் ஜுரோ மற்றும் k கே ஜீரோ இங்கு h2k2பகுதி உள்ளது இது பாசிட்டிவ் மற்றும் இரண்டாவதாக நாம் கவனித்தது என்பதை k நான் ஜுரோ என்று எடுத்துக்கொள்வோம் எனவே k நான் ஜுரோ rt s20 ஆகும் எனவே நம்மிடம் ஒரு சில நெகட்டிவ் உள்ளது மற்றும் இதை நாம் hஐ தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் hrks இதன் மதிப்பு பூஜ்யம் ஆகிறது எனவே நாம் hஐ எடுக்கிறோம் எனவே இந்த தொடர்பானது சரியானது கொடுக்கப்பட்ட k மதிப்பிற்கு எவ்வளவு சிறிய மதிப்பை எடுத்தாலும் நம்மால் h இதை ksr என தேர்ந்தெடுக்க இயலும் எனவே இவ்வாறாக hஐ தேர்ந்தெடுத்தால் எந்த k மதிப்பிற்கும் h ksrஐ தேர்ந்தெடுக்க இயலும் எனவே இந்த புள்ளியில் நாம் h ksrதேர்ந்தெடுக்கிறோம் கேவின் இந்த மதிப்பிற்கும் இந்த முதல் பகுதியானது hrks0 ஆகும் ஏனெனில் நாம் h மதிப்பை எவ்வாறாக தேர்ந்தெடுத்தோம் என்றால் hrks0 ஆகும் எனவே இந்த பகுதியானது பூஜ்ஜியம் ஆகிறது இங்கு k2 பாசிட்டிவ் ஆனால் இது நெகட்டிவ் பூஜ்ஜியத்தை விட குறைவாக உள்ளது எனவே முழுவதுமாக இந்த முதல் பகுதி ஆர் பாசிட்டிவாக இருக்கும்பொழுது இதையே நாம் இந்த நிலையின் பொழுது கருத்தில் கொள்கிறோம் f0 பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கிறது ஏனெனில் இந்த பகுதியானது இந்த நெய்பர்ஹுட் ல் இந்த அனைத்து புள்ளிகளும் திருப்திப்படுத்தும் வகையில் முதல் பகுதி இங்கு இல்லை பின்பு இது f0 if r0 இவ்வாறு ஆகிறது நெய்பர்ஹுட்டானது ஒரு சில புள்ளியில் இந்த ரிலேஷன் சரியானதாக இருக்குமாறு இந்தப் புள்ளிக்கு மிக அருகில் நம்மால் இதை ab hrks பூஜ்ஜியத்துக்கு சமமாக தேர்ந்தெடுக்க இயலும் எந்த கேவின் மதிப்பிற்கும் இது பூஜ்ஜியத்திற்க்கு சமமானதாக இருக்காது எனவே நாம் உணர்ந்தது என்னவென்றால் f0ifr0 f0ifr0ஆகும் நாம் r0 எடுத்துக் கொண்டால் பின்பு இயல்பாக f0என்றாகிறது எனவே இந்த புள்ளியில் இது f0 அதனை நெய்பர்ஹுட் மாற்றுகிறது மற்றும் இது சரியாக கிரிட்டிக்கல் புள்ளிக்கான நிலை ஆகும் எனவேrt s20 இதுவே நிபந்தனையாகும் பின்பு நம்மால் உடனே இதனை சேடில் பாயின்ட் என்று முடிவாக கூற இயலும் இதுவே சேடில் புள்ளி இது மேக்ஸிமம் அல்லது மினிமத்திற்க்கான புள்ளி அல்ல ஏனெனில் அது f h and k இரண்டையும் பொறுத்து உள்ளது எனவே ab நெய்பர்ஹுட்களில் சில புள்ளிகள் ஆனது f பாசிட்டிவாக இருப்பதற்கும் மற்றும் சில புள்ளிகளில் f நெகட்டிவாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது எனவே இதன் அர்த்தம் சேடில் பாயின்ட் ஆகும் மூன்றாவது நிலை நாம் இதை rt s20என எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த நிலையின் பொழுது இரண்டாவது பகுதியானது rt s20 இங்கு இல்லை எனவே இந்த இயல்பை நாம் முதல் பகுதியை hrks2கொண்டு விவாதிக்கலாம் முதல் பார்வையில் பார்க்கும் பொழுது இது சரியானதாக இருக்கிறது இது பாசிடிவ் மற்றும் பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கிறது இந்த hrks பகுதியானது பூஜ்ஜியத்திற்க்கு சமம் ஆகிறது f12rhrks2 இது hrks2கண்டிப்பாக பூஜ்ஜியத்தை விட அதிகமானதாக இருக்கிறது ஆனால் பூஜ்ஜித்திற்கு சமமாக இருப்பதற்கான சாத்தியக் கூறுகளும் இங்கு உள்ளது ஏனெனில் இரண்டாவது ஆர்டர் பகுதி பூஜ்ஜியமாக வர வாய்ப்புள்ளது பின்பு நம்மால் இந்த இயல்பை கண்டறிய இயலாது ஏனெனில் இதன் இயல்பானது ஹையர் ஆர்டர் பகுதிகளைக் கொண்டு கண்டறியப்படுகிறது இது f நெகட்டிவ்வாகவும் மாற வாய்ப்பு உள்ளது ஏனெனில் இந்த பகுதி பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது அடுத்த பகுதிதான் இதனை நிர்ணயிக்கிறது ஏனெனில் இந்த நிலையின் பொழுது f நெகட்டிவ் ஆகவும் இருக்கும் இதனால் நம்மால் உடனடியாக இந்த 0 முடிவை கூற இயலாது தற்பொழுது நாம் கண்டிப்பான சைன் கொண்டிருக்க வேண்டும் பின்பு மட்டுமே நம்மால் f சைன் பற்றி கூற இயலும் எனவே இங்கு நாம் இதை கண்டிப்பாக பூஜ்ஜியத்தை விட பெரியதாக இருக்கும் என்று கூறும் பட்சத்தில் இது சரியானதாகிறது ஏனெனில் நாம் இதை hr and ks இரண்டையும் hrks0 தேர்ந்தெடுத்தால் எனும் பொழுது இந்த நிலையில் எல்லா புள்ளிகளும் இந்த நெய்பர்ஹுட்டில் இந்தப் பகுதி பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது மற்றும் இதன் இயல்பானது ஹையர் ஆர்டர் பகுதிகளைக் கொண்டு கண்டறியப்படுகிறது எனவே நாம் இதை எழுதிக் கொள்ளலாம் எனவே h and k இவை இரண்டையும் hrks0 இவ்வாறாக எடுத்துக்கொண்டால் பின்பு hr ks அனைத்து புள்ளிகளும் நெய்பர்ஹுட்களில் f is 0 third order terms செகண்ட் ஆர்டர் டெர்ம் வலதுபுற பகுதி பூஜ்ஜியம் ஆகிறது பின்பு இந்த முடிவானதும் ஹையர் ஆர்டர் பகுதிகளை பொருத்தது எனவே நம்மால் இந்த நிலையில் எதையும் முடிவாகக் கூற இயலாது இது பாசிடிவ் ஆக இருக்கலாம் எனவே f sign பாசிட்டிவ் நெகட்டிவ் நாம் மற்றொரு வழிமுறையை இந்த வகையான புள்ளிகளை ஆராய கண்டறிய வேண்டும் எனவே எக்ஸ்ட்ரிமம் கண்டறிவதற்கான மற்ற விதிகள் என்ன என்பதை பார்க்கலாம் Find all critical points fx0fy0 For each critical point evaluate rfxxsfxytfyy Identification If rt s20r0 maximum If rt s20r0 minimum If rt s20 Saddle point If rt s20 Test Fails இந்த எடுத்துக்காட்டை கருத்தில் கொள்ளுங்கள் அனைத்து fxyx3 6x2 8y2 கிரிட்டிக்கல் புள்ளிகளையும் கண்டறிக மற்றும் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் அல்லது சேடில் பாயின்ட் கான இயல்பை ஆராய்க முதலில் நாம் அனைத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்களை கணக்கிட வேண்டும் ஒவ்வொரு கிரிட்டிக்கல் புள்ளிகளுக்கும் இயல்பை ஆராய வேண்டும் இதை ஆராய்வதன் மூலம் கிரிட்டிக்கல் பாயிண்டுகள் நேர்கோட்டில் அதன் இயல்பை விவாதிக்க இயலும் எனவே இங்கு இத்தகைய கிரிட்டிக்கல் பாயிண்டுகள் fx0 and fy0 தற்பொழுது உள்ளன fx0 இவை fx3x2 12x என கிடைக்கப்பெறுகிறது எனவே இந்த நிலையின் பொழுது இது fy என 6y எடுத்துக்கொண்டால் பின்பு இதன் மதிப்பு பூஜ்ஜியத்திற்க்கு சமம் ஆகிறது இதிலிருந்து y பூஜ்ஜியம் கிடைக்கிறது மற்றும் முதல் சமன்பாட்டில் இருந்து நமக்கு 3x கிடைக்கிறது இதுவும் x பூஜ்யத்திற்கு சமமானதாகும் எனவே மதிப்பு பூஜ்யம் மற்றும் நான்கு என்று முதல் சமன்பாட்டில் இருந்து கிடைக்கிறது மேலும் இரண்டாவது சமன்பாட்டில் y0 இருந்து மதிப்பானது கிடைக்கும் எனவே இவை இரண்டும் கிரிடிக்கல் புள்ளிகள் 00 and 40ஆகும் 2 கிரிடிக்கல் புள்ளிகள் 00 and 40 நாம் இந்த இயல்பை கண்டறிய அனைத்து புள்ளிகளில் rt s2ஐ கணக்கிட வேண்டும் எனவே 00 rt s2இந்த புள்ளியில் இரண்டாவது fx3x2 12xxஐ நாம் கணக்கிட fxx வேண்டும் எனவே இதன் fxx6x 12 மதிப்பு fxy0 ஏனெனில் இங்கு y பகுதி இல்லை எனவே இது fy 16 y எனவே fyy 16என்றாகிறது எனவே இதை r பொறுத்து இந்த மூன்றையும் தற்பொழுது நாம் கணக்கிட போகிறோம் எனவே So fxx at 0 0 12 மற்றும் s 0 t t 16 இந்தப் புள்ளியில்40 r 64 24 12 இங்கு s0 என்று ஆகிறது fyyconstant மாறிலி எனவே இதன் மதிப்பு 16 எனவே rt s2 இது இந்த இரண்டு நெகட்டிவ் எண்களின் பெருக்குத் தொகையாக 192 இருப்பின் நம்மிடம் 192 உள்ளது இந்த நிலையில் rt s20 and r0உள்ளது எனவே இந்த 00 புள்ளியானது லோக்கல் மேக்ஸிமம் இங்கு இந்த புள்ளியானது லோக்கல் மேக்ஸிமம் மற்றும் இந்த நிலையில் rt s2 நெகட்டிவ் மற்றும் பூஜ்ஜியத்தை விட குறைவாக உள்ளது எனவே இது ஒரு சேடில் பாயின்ட் இதைப்பற்றி நாம் போதுமான நிபந்தனைகளில் விவாதித்து உள்ளோம் எனவே இங்கு தீர்மானத்திற்கு வரலாம் எனவே போதுமான நிபந்தனைகள் என்ன என்பதை பார்க்க நாம் கிரிட்டிக்கல் புள்ளிகளை பார்க்க வேண்டும் ஏனெனில் இந்த கிரிட்டிக்கல் புள்ளிகள் ஆனது லோக்கல் மேக்ஸிமம் மற்றும் மினிமத்திற்கான நபர்கள் ஆகும் எனவே fx0fy0 நம்மிடம் உள்ளது இதுவே எக்ஸ்ட்ரீமம்க்கு போதுமான நிபந்தனைகளை தருகிறது எனவே போதுமான நிபந்தனைகள் நமக்கு இந்த புள்ளிகள் லோக்கல் மேக்ஸிமம் அல்லது மினிமம் அல்லது சேடில் பாயின்ட் என்று கண்டறிய உபயோகப்படுகிறது எனவே நாம் இதை rt s2 r சைனை கண்டறிய வேண்டும் இது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இருக்குமே ஆனால் இது லோக்கல் மேக்சிமம் மற்றும் இதன் மதிப்பு rt s2பாசிட்டிவ் மற்றும் r பாசிட்டிவ் எனில் இந்த பாயிண்ட் ஆனது லோக்கல் மினிமம் மற்றும் இது 0 விட குறைவாக இருப்பின் இது சேடில் பாயின்ட் ஆகும் எனவே நாம் உபயோகப்படுத்தும் வரையறையை கொண்டு இது மேக்ஸிமம் பாயிண்டாக இல்லை என்றால் இது மினிமம் பாயிண்டாக இல்லை என்றால் இது சேடில் பாயின்ட் என கண்டறிய இயலும் மற்றும் இங்கு இது rt s2 0 ஆக இருப்பின் இந்த நிலையில் இதை இந்த புள்ளிக்கான இயல்பை நம்மால் கண்டறிய இயலாது மற்றும் பின்பு இந்த சோதனையானது அதாவது இரண்டாவது ஆர்டர் சோதனை தோல்வி அடைகிறது மேலும் நாம் மற்ற வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் இதில் ஹையர் ஆர்டர் பகுதிகள் கொண்டு நாம் இதை ஆராயலாம் அல்லது நேரடியாக இந்த புள்ளிகளில் அந்த சார்புகளின் இயல்பை ஆராயலாம் ஆனால் கண்டிப்பாக இதில் மேலும் சில ஆய்வுகள் தேவைப்படுகிறது இந்த லெட்சரை தயார் செய்வதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட குறிப்புகள் இவையே ஆகும் மற்றும் அடுத்த நிலைகளில் நாம் மேலும் சில எடுத்துக்காட்டுகள் மேக்ஸிமம் அல்லது லோக்கல் மினிமம் சேடில் பாயிண்ட் ஆகியவற்றிற்கான இயல்புகளை கண்டறிய பார்க்கலாம்